வாழ்த்துக்கள் மற்றும் வகைபிரித்தல் அட்டவணையைப் பற்றிய பிரிவு 15 க்கு வரவேற்கிறோம் இப்போது கடைசி யூனிட்டில் கற்றலுக்கான மன உணர்வு களம் மற்றும் சைக்கோமோட்டர் களங்களின் தன்மை மற்றும் முக்கியத்துவத்தைப் புரிந்துகொண்டோம் ஆனால் நாங்கள் இதுவரை மன உணர்வு களம் கற்றலை அறிவாற்றல் களம் கற்றலோடு ஒருங்கிணைப்பதற்கு போதுமான முறைகள் மற்றும் செயல்முறைகள் இல்லை என்று கூறினோம் இந்த தொகுதியின் முக்கிய விளைவு என்னவென்றால் விளைவுகள் மதிப்பீடு மற்றும் அறிவுறுத்தல் ஆகியவற்றுக்கிடையே சீரமைப்பை அடைவதில் வகைபிரித்தல் அட்டவணையின் முக்கியத்துவத்தைப் புரிந்து கொள்ளுதல் எந்தவொரு பாடத்திலும் மூன்று கூறுகள் உள்ளன என்பதை நினைவில் கொள்க ஒன்று விளைவு மாணவர் என்ன செய்ய முடியும் அதுவே முடிவுகள் பின்னர் நாம் அந்த சாதனையை அளவிட முடியும் மாணவர் அதை அடைந்துவிட்டாரா இல்லையா முடிவுகள் மதிப்பீட்டின் மூலம் அறியப்படுகின்றது மூன்றாவது ஒன்று எனது வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு எனது மதிப்பீடுகளில் சிறப்பாக செயல்பட முடியும் அதன் மூலம் நாம் விளைவுகளை அடைகிறோம் இது பரந்த அளவில் உள்ளது எனவே எந்தவொரு பாடத்திற்கும் இந்த மூன்று கூறுகள் உள்ளன அல்லது இந்த மூன்று கூறுகளின் அடிப்படையில் நீங்கள் ஒரு பாடத்திட்டத்தைக் காண முடியும் முடிவுகள் மதிப்பீடு மற்றும் அறிவுறுத்தல் அவ்வாறு செய்யும்போது வகைபிரித்தல் அட்டவணை ஒரு பயனுள்ள கருவியாகும் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்பதற்கு மாற்றாக இது இருக்காது ஆனால் உங்கள் அறிவுறுத்தலில் பல்வேறு நோக்கங்களுக்காக இதைப் பயன்படுத்தலாம் விளைவுகளை சரியான மட்டத்தில் கண்டறிதல் அல்லது முடிவுகளுடன் மதிப்பீட்டை உருவாக்குதல் அல்லது அறிவுறுத்தல் திட்டமிடல் உங்கள் மாணவர் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதோடு உங்கள் அறிவுறுத்தல் இருப்பதை உறுதிசெய்க இது இந்த அலகின் விளைவு இப்போது நினைவு கூற அறிவாற்றல் களத்தில் அறிவாற்றல் செயல்முறைகள் என இரண்டு பரிமாணங்கள் உள்ளன நாம் அவற்றை நிலைகள் என்றும் அழைக்கிறோம் இலக்கியத்தில் அறிவாற்றல் செயல்முறைகள் மற்றும் அறிவாற்றல் நிலைகள் ஒன்றுக்கொன்று மாற்றாகப் பயன்படுத்தப்படுகின்றன நீங்கள் அறிவு பிரிவுகளைக் கொண்டிருக்கிறீர்கள் இப்போது நம்மிடம் இருப்பது ஆறு அறிவாற்றல் செயல்முறைகள் மற்றும் நான்கு பொது அறிவு பிரிவுகள் ஆறு மற்றும் நான்கு மற்றும் அறிவியல் கணிதம் மனிதநேயம் சமூக அறிவியல் மற்றும் மேலாண்மை போன்ற படிப்புகள் ஏனென்றால் இந்த அனைத்து பகுதிகளிலும் ஒரு பொறியியல் திட்டத்தில் நம்மிடம் படிப்புகள் உள்ளன மேலும் அவை ஒரு பொறியியல் திட்டத்தில் சுமார் 20 அல்லது அதற்கு மேற்பட்டவையாக இருக்கலாம் மேலும் அவை நான்கு வகை அறிவுகளுடன் மட்டுமே சம்பந்தப்பட்டது எனவே நீங்கள் அறிவியல் கணிதம் மனிதநேயம் சமூக அறிவியல் மற்றும் மேலாண்மை போன்ற படிப்புகளைப் பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆறு அறிவாற்றல் செயல்முறைகள் மற்றும் நான்கு பொது வகை அறிவு பற்றி கருத்தில்கொள்ள வேண்டும் ஆகவே ஆறு வரிசை அறிவாற்றல் செயல்முறைகள் மற்றும் நான்கு வகை அறிவைக் கொண்ட ஒரு அட்டவணையில் அவற்றை ஏன் ஒன்றாக இணைக்கக்கூடாது அவை கற்பித்தல் மற்றும் கற்றல் தொடர்பான பல சிக்கல்களுடன் நாம் முன்பு கூறியது போல ஒரு கருவியாக செயல்பட முடியும் எனவே இது ஒரு எளிய அட்டவணை உருவாக்குங்கள் அறிவாற்றல் செயல்முறைகளை உண்மை கருத்துரு நடைமுறை ஆகியவற்றின் உருவாக்கம் மற்றும் அறிவு வகைகளின் மூலம் நினைவில் கொள்க எடுத்துக்காட்டாக அறிவாற்றல் செயல்முறை ஒவ்வொன்றும் செயல் வினைச்சொற்களின் தொகுப்போடு தொடர்புடையது முடிவைப் பற்றி நீங்கள் கூறும் எந்தவொரு அறிக்கையும் இந்த அறிவாற்றல் செயல்முறைகளில் ஒன்றைச் சேர்ந்த சில செயல் வினைச்சொல்லுடன் தொடங்கும் மேலும் இந்த அறிவாற்றல் செயல்முறையின் சில கூறுகள் மற்றும் அறிவின் கூறுகளுடன் தொடர்புடையது இந்த நான்கு வகைகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவற்றிலிருந்து வரக்கூடும் இது வகைபிரித்தல் அட்டவணையின் நோக்கம் இதன் சில அம்சங்களை காணலாம் வகைபிரித்தல் அட்டவணையின் ஒரு கலத்தை அதன் அறிவாற்றல் செயல்முறை 1 முதல் 6 வரையிலும் அதன் அறிவு வகை 1 முதல் 4 வரையிலும் எண்ணலாம் எனவே நீங்கள் ஒரு கலத்தை வைத்திருக்கலாம் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்ளலாம் எனவே என்ன நடக்கிறது செல் 2 2 அது 2 2 ஆக இருக்கும்போது நீங்கள் கூறும் சில கருத்துகளின் கருத்துகளைப் புரிந்துகொள்ள உங்களால் முடியும் எனவே இதை நான் 2 2 என்று பெயரிடலாம் இதேபோல் இது 3 2 ஆக இருக்கும் அல்லது இது 3 3 ஆக இருக்கும் மேலும் சரி எனவே நாம் ஒரு கலத்தை அடையாளம் காண முடிகிறது கூடுதலாக அறிவாற்றல் செயல்முறைகளில் படிநிலை உள்ளது இதற்கு என்ன பொருள் உருவாக்குவது என்பது மதிப்பீட்டை விட உயர்ந்த படி நிலை மதிப்பீடு என்பது பகுப்பாய்வு செய்வதை விட உயர்ந்த நிலை மற்றும் பல எனவே என்ன நடக்கிறது நான் இங்கே ஒரு செயல்பாட்டை அடையாளம் கண்டால் பயன்பாடு மற்றும் நடைமுறை என்று சொல்லலாம் பின்னர் புரிந்துகொள்ளுதல் மற்றும் நினைவில் கொள்வது ஆகியவற்றில் உள்ள அறிவாற்றல் நடவடிக்கைகள் குறிக்கப்படுகின்றன அதாவது நாங்கள் சம்பந்தப்பட்ட செல்கள் என நான் தனித்தனியாக அடையாளம் காண வேண்டியதில்லை நான் இங்கே ஏதாவது எழுதினால் அல்லது நான் ஒரு செயலை எழுதினால் இங்கே ஒரு செயல்பாட்டை அடையாளம் காணவேண்டும் இந்த நான்கு கீழ் நிலை வகைகளுடன் தொடர்புடைய அனைத்து நடவடிக்கைகளும் குறிக்கப்படுகின்றன என்று எதிர்பார்க்கலாம் நான் அவற்றை தனித்தனியாக அடையாளம் காண வேண்டியதில்லை எடுத்துக்காட்டாக பகுப்பாய்வு என்ற செயல்பாடு உயர்ந்தது என்று கூறுவோம் புரிந்துகொள்வது செயல்பாட்டுடன் ஒப்பிடும்போது அதிக சிக்கலான செயல்பாடு எனவே இந்த அறிவாற்றல் நிலை வரிசையில் நீங்கள் தொடர்ந்து செல்லும்போது செயல்பாடு மேலும் மேலும் சிக்கலானதாக மாறும் சிக்கலை சிரமத்திலிருந்து வேறுபடுத்த வேண்டும் நான் இங்கே மிகவும் கடினமான செயல்பாட்டைக் கொண்டிருக்க முடியும் இங்கே அறிவுபூர்வம் என்பது ஒரு கீழ் நிலை செயல்பாடு உதாரணமாக நான் விரும்பினால் தெற்காசிய நாடுகளின் தலைநகரங்களை எனக்குக் கொடுங்கள் எனக் கேட்கலாம் நான் அது கடினம் ஆனால் சிக்கலானது அல்ல என கருதலாம் அதேசமயம் இங்கே ஒரு செயல்பாடு மிக கடினமானதாக அல்லாமல் எளிமையாக இருக்கலாம் ஆனால் அது உயர் மட்ட சிக்கலைக் கொண்டுள்ளது எனவே ஒருவர் அறிந்திருக்க வேண்டிய இரண்டு சொற்கள் சிக்கலான தன்மை மற்றும் சிரமம் ஏனெனில் துரதிர்ஷ்டவசமாக பல ஆசிரியர்கள் சிக்கல் மற்றும் சிரமத்தை ஒரே பொருள் உடையதாக கருதுகின்றனர் மேலும் அவர்கள் சிக்கலான வழிமுறைகளை உண்மையில் அறிவுறுத்தல் மற்றும் மதிப்பீட்டிலிருந்து எப்படியாவது தடுத்து அல்லது நீக்குவதாக கூறுகின்றனர் மேலும் இது மாணவர்களுக்கு பெரும் அவதூறாக இருக்கும் ஏனெனில் நீங்கள் உயர் அறிவாற்றல் மட்டங்களைச் சேர்ந்த எளிய சிக்கல்களைக் கொடுக்க முடியும் மேலும் அவை கடினமாகிவிடாது ஆனால் மாணவர்கள் இந்த சிக்கலான செயல்பாடுகளை அனுபவிக்க வேண்டும் எனவே கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களில் ஒன்று என்னவென்றால் சிக்கல் மற்றும் சிரமத்தை பற்றி நாம் பின்னர் ஒரு தொகுதியில் மதிப்பீட்டின் பிரச்சனைகளை பார்க்கும்போது மேலும் விரிவாகக் கூறுவோம் இப்போது பொறியியல் படிப்புகளைப் பொறுத்தவரை நான்கு கூடுதல் அறிவுவகை இருப்பதைக் கண்டறிந்தோம் எனவே இப்போது நீங்கள் அதை ஏபிவி வகைபிரித்தல் அட்டவணை ஆண்டர்சன் ப்ளூம் வின்சென்டி வகைபிரித்தல் அட்டவணை என்று அழைக்கிறோம் இது 6 by 8 அட்டவணையாக இருக்கும் 6 அறிவாற்றல் செயல்முறை மற்றும் 8 வகை அறிவு வரிசைமுறை சிக்கலான தன்மை மற்றும் சிரமம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஏபிவி அட்டவணையின் அம்சங்கள் ஏபி அட்டவணையைப் போலவே இருக்கும் அந்த அம்சங்கள் அனைத்தும் ஏபிவி அட்டவணையிலும் ஒரே மாதிரியானவை அட்டவணை எவ்வாறு உள்ளது உங்களிடம் ஒரே மாதிரியான 6 அறிவாற்றல் நிலைகள் 4 பொது பிரிவுகள் இங்கே உள்ளன பின்னர் பொறியியலுக்கு குறிப்பாக 4 வகைகள் உள்ளன இப்போது பொறியியல் அறிவியல் படிப்புகள் எங்கு வருகின்றன ஏனெனில் பொறியியல் படிப்புகள் பொறியியல் அறிவியல் படிப்புகளிலிருந்து வேறுபட்டவை பொறியியல் அறிவியல் படிப்புகள் என்னென்ன பொறியியல் அறிவியல் படிப்புகளின் எடுத்துக்காட்டுகள் திரவ இயக்கவியல் வெப்ப இயக்கவியல் மின்காந்தக் கோட்பாடு நெட்வொர்க் கோட்பாடு ஏரோடைனமிக்ஸ் இதுபோன்ற பல படிப்புகள் உள்ளன என்று நீங்கள் கூறலாம் ஒவ்வொரு கிளையிலும் குறைந்தது 4 5 பொறியியல் அறிவியல் படிப்புகள் உள்ளன அவை நேரடியாக பொறியியல் அறிவின் நான்கு வகைகளை வெளிப்படுத்தவில்லை பின்னர் பிரச்சனை ஏற்பட்டால் முந்தை ஏபி வகை அட்டவணையில் வகைப்படுத்த வேண்டுமா அல்லது ஏபிவி அட்டவணையின் கீழ் அவற்றை நான் வகைப்படுத்த வேண்டுமா நான் எதை வைத்து செயல்படுத்த வேண்டும் ஆனால் இந்த பொறியியல் அறிவியல் படிப்புகளின் ஆசிரியர் தனது சுயஆர்வம் மற்றும் பொறியியல் மீதான ஆர்வத்தின்காரணமாக பொறியியல் அறிவியல் படிப்புகளில் உள்ள சில வகை பொறியியல் அறிவை நிவர்த்தி செய்ய தேர்வு செய்யலாம் எனவே இப்போது 6 பை 8 ஏபிவி வகைபிரித்தல் அட்டவணை பொறியியல் அறிவியல் படிப்புகளுக்கும் பொருந்தும் என எடுத்துக் கொள்வோம் நான் ஒரு பாடநெறியை ஒரு அறிவியல் பாடமாக மட்டுமே கையாள விரும்பினால்அதன் அர்த்தம் இந்த 6 பை 4 ஐ நான் புறக்கணிக்கிறேன் அதை நான் பார்க்கவில்லை பாதி செல்கள் அதில் நான் எந்த நடவடிக்கையும் வைக்கவில்லை என்பதுதான் ஆனால் சிலர் பயன்படுத்த விரும்புவதால் பொறியியல் அறிவியல் படிப்புகளுக்கும் 6 பை 8 ஏபிவி வகைபிரித்தல் அட்டவணை பொருந்தும் என்று கூறுவோம் இதுவே நாம் எடுக்கும் நிலைப்பாடு இப்போது மீண்டும் ஒரு பாடத்தின் மூன்று கூறுகளை நிலைநாட்ட பாடநெறி முடிவுகள் ஒரு பாடத்தின் முடிவில் மாணவர் என்ன செய்ய முடியும் என்பதைக் குறிக்கும் பாடநெறிகளின் மதிப்பீடு பணிகள் சோதனைகள் மற்றும் தேர்வுகள் மூலம் வெளிப்படுகிறது பணிகள் பல இருக்கலாம் சோதனைகள் பல வகைகளாக இருக்கலாம் மற்றும் பாடநெறி முடிவை அடைய கற்பவர்களுக்கு வசதியாக அறிவுறுத்தல் நடவடிக்கைகள் சரி இவை இதன் மூன்று கூறுகள் இந்த மூன்று கூறுகளும் ஒருமைப்பாட்டுடன் இருக்க வேண்டும் அதைத்தான் நாம் கூறவருகிறோம் ஒருமைப்பாடு என்பது மதிப்பீடு நிச்சயமாக பாட விளைவுகளுடன் ஒத்துப்போக வேண்டும் எடுத்துக்காட்டாகநான் எனது மாணவர் வடிவமைக்க வேண்டும் என்றுவிரும்பினால் ஒரு சிக்கலான சுற்று என்று சொல்லலாம் என்னால் அவரிடம் கேள்வி மட்டும்கேட்க முடியாது அவர் பயன்படுத்தும் சாதனங்களின் இயற்பியலைப் புரிந்துகொள்ளுதல் அல்லது ஒரு சுற்று கொடுக்கப்பட்டால் அதன் செயல் பாடுகளை வைத்து எனது மதிப்பீட்டை குறைத்துக்கொள்ளமுடியாது நான் கண்டிப்பாக மதிப்பீட்டில் அவரை சில சிக்கலான சுற்றை வடிவமைக்க வைக்க வேண்டும் அதைத்தான் நாம் ஒருமைப்படுத்துவதன் மூலம் குறிக்கிறோம் இதேபோல் அறிவுறுத்தல் மதிப்பீட்டோடு ஒருமித்து இருக்க வேண்டும் எனது மாணவர் ஒரு சிக்கலான சுற்று வடிவமைக்க முடியும் என்று நான் விரும்பினால் வகுப்பில் சில சிக்கலான சுற்றுகளை எவ்வாறு வடிவமைப்பது என்று சில விவரக் குறிப்புகளை பின்பற்றி அவரிடம் சொல்ல வேண்டும் சரியான சீரமைப்பு நடைபெறுகிறது என்பதை உறுதிப்படுத்த ஒரு பாடத்தின் ஒரு உறுப்பு அதன் அறிவாற்றல் மட்டத்தால் குறிக்கப்படலாம் அதன் செயல் வினைச்சொல்லைப் பார்ப்பதன் மூலம் அது எந்த அறிவாற்றல் மட்டத்தைச் சேர்ந்தது என்று சொல்லலாம் அதேபோல் அறிவு வகைகளையும் நாம் அடையாளம் காணலாம் பாடத்தின் எந்த உறுப்புகளிலும் ஒன்றுக்கு மேற்பட்ட அறிவு வகைகளைக் கையாளலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் பாடநெறி முடிவுகளை எழுதத் தொடங்கும் போது பின்வரும் அலகுகளைப் பற்றி மேலும் விரிவாகக் கூறுவோம் குறியீட்டின் அடிப்படையில் ஒரு உறுப்பு வகைபிரித்தல் அட்டவணையின் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கலங்களில் அமைந்திருக்கும் ஒரு உறுப்பை நீங்கள் எவ்வாறு குறியிட்டீர்கள் என்பதைப் பொறுத்து எடுத்துக்காட்டாக இது பயன்பாடு மற்றும் கருத்தியல் என்று கூறலாம் எனவே நான் உடனடியாக வகைபிரித்தல் அட்டவணையின் குறிப்பிட்ட கலத்தில் வைக்கலாம் இதில் பயன்பாடு 3 ஆக இருக்கும் கருத்தியல் 2 ஆகும் எனவே இது 6 பை 8 அட்டவணையில் 3 2 கலமாக இருக்கும் ஒரு பாடத்தின் கூறுகளுக்கிடையில் சீரமைப்பு என்பது மூன்று கூறுகளையும் வகைபிரித்தல் அட்டவணையின் ஒரே கலத்தில் வைக்கிறேன் என்பதாகும் அதைத்தான் நாம் ஒருமை படுத்துவதன் மூலம் குறிக்கிறோம் ஏபிவி வகைபிரித்தல் அட்டவணையில் உள்ள ஒருமைப்பாட்டை பார்ப்போம் நாங்கள் 6 பை 8 ஆக வைத்துள்ளோம் இங்கே CO என்றால் நிச்சயமாக முடிவு AI என்பது மதிப்பீட்டு உருப்படிகள் IA என்றால் அறிவுறுத்தல் நடவடிக்கைகள் வகுப்பறை அல்லது ஆய்வகம் அல்லது வேறு எந்த வகையான தொடர்பு மூலமும் நாம் என்ன செய்கிறோம் உங்களிடம் எந்த வழிமுறை இருந்தாலும் நேரடி கற்பித்தல் அல்லது தலைகீழ்வகுப்பறை அல்லது ஆன்லைனில் நீங்கள் பேசுவது எதுவாக இருந்தாலும் கற்பித்தல் நடவடிக்கைகள் என்பது ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ளுதல் அல்லது ஆசிரியரிடமிருந்து மாணவருக்கு அறிவு பரிமாற்றம் என்பதாகும் இப்போது இதன் பொருள் என்னவென்றால் CO3 என்பது புரிந்துகொள்ளுதல் மற்றும் நடைமுறைகளில் அமைந்திருந்தால் மதிப்பீட்டு பொருட்களான பணிகள் சோதனைகள் மற்றும் பரிசோதனைகள் அனைத்தும் ஒரே கலத்தில் அமைந்திருக்கும் சரியா பின்னர் எனது அறிவுறுத்தல் நடவடிக்கைகளும் ஒரே கலத்தில் உள்ளன மூன்றும் ஒரே கலத்தில் ஒன்றாக இருக்கும்போது ஒரு சரியான ஒருமைப்பாடு இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் அதைத்தான் நாங்கள் ஒருமைபடுத்துவதன் மூலம் குறிக்கிறோம் எடுத்துக்காட்டாக CO3 மற்றும் IA3 ஆகியவை ஒரே கலத்தில் இருந்தால் ஆனால் AI3 நினைவுபடுத்துதல் மற்றும் உண்மை ஆகியவற்றிற்கு சொந்தமானதாக சொல்லலாம் நான் சில வரையறைகளையும் ஒரு தேற்றத்தை மீண்டும் உருவாக்கும்படியும் அவரிடம் கேட்கிறேன் பின்னர் அது AI3 இங்கே நகர்ந்தது AI3 இங்கே உள்ளது அப்படியானால் எனது CO3 இங்கே உள்ளது எனது மதிப்பீட்டு பொருட்கள் இங்கே உள்ளன அப்படி எனில் எனது முடிவுக்கும் மதிப்பீட்டு பொருட்களுக்கும் இடையில் எந்த ஒருமைப்பாடும் இல்லை அதைத்தான் நாம் ஒருமைபடுத்துவதன் மூலம் குறிக்கிறோம் இப்போது நடந்த பிற விஷயங்களைப் பார்ப்போம் பிரச்சினை இதுதான் எனது CO4 என்னிடம் உள்ளது மற்றும் அறிவுறுத்தல் நடவடிக்கைகளும் இங்கே உள்ளன ஆனால் என்ன நடக்கின்றது எனில் எனக்கு இங்கே AI4 மற்றும் சில AI4 உள்ளது எனவே இதன் பொருள் என்ன எனது பணிகள் அல்லது சோதனை பொருட்கள் பயன்பாடு பிரிவில் இல்லை ஆனால் அவை புரிந்துகொள்ளுதல் மற்றும் நினைவுபடுத்துதல் இவை CO4 உடன் தொடர்புடையவை என்றாலும் நான் கேட்கும் பொருட்கள் CO4 க்கு பொருத்தமானவை ஆனால் அவை இதனுடன் ஒத்துப்போகவில்லை அதனால்தான் இந்த இரண்டின் ஒருமைப்பாடு அவைகள் இங்கே இருப்பதை விட மிகவும் குறைவாக உள்ளது உதாரணமாக இன்னும் எனது விளைவு சில வகை சிக்கல்களைத் தீர்ப்பது அல்லது சில நடைமுறைகளைப் பயன்படுத்துவது தொடர்பானது என்றால் செயல்முறை என்ன அதன் கோட்பாடு என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் சில உண்மைகளை நான் நினைவில் வைத்திருக்க வேண்டும் எனவே இங்கே பொருட்களை வைத்திருப்பதற்கும் சோதனை பொருட்களை வைத்திருப்பதற்கும் சில வாய்ப்புகள் உள்ளன ஆனால் இந்த கலத்தில் AI4 சில AI4 ஐ வைக்காததற்கு எந்தவிதமான காரணமும் இல்லை எனவே இதில் இது ஏற்கத்தக்கதல்ல அது ஓரளவு ஏற்றுக் கொள்ளத்தக்கதாயினும் ஆனால் இங்கு எந்த AI4 ஐயும் கொண்டிருக்கவில்லை என்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது துரதிர்ஷ்டவசமாக அதுதான் பெரும்பாலான மக்கள் தயார்படுத்தும் வினாத்தாள்களில் நடக்கிறது அவை பொருத்தமானவை என்று நினைத்து மக்கள் வடிவமைக்கிறார்கள் ஒரே தலைப்பைப் பற்றி நான் சில கேள்விகளைக் கேட்கிறேன் ஆனால் ஒரு மாணவர் கற்க வேண்டிய அறிவாற்றல் மட்டத்தில் அல்ல இப்போது உங்களிடம் இன்னொரு வழக்கு உள்ளது CO5 என்பது கருத்தியல் வகையை பகுப்பாய்வு செய்வதாகும் ஆனால் எனது மதிப்பீட்டு பொருட்கள் மற்றும் அறிவுறுத்தல் நடவடிக்கைகள் அல்லது அனைத்தும் கீழ் மட்ட நடவடிக்கைகளில் உள்ளன இது மொத்தமாகும் ஏனெனில் அறிவுறுத்தல் ஒரு மாணவரை பகுப்பாய்வு எதுவும் செய்ய செய்ய தூண்டவில்லை அப்படி எனில் CO5 செயல்பாட்டின் அடிப்படையில் ஒரு தோல்வி சரியா எனவே இந்த இரண்டு வகையான விஷயங்களும் செய்யப்படுகின்றன ஆனால் ஒரு ஆசிரியர் இதைத் தவிர்க்க வேண்டும் மற்றும் அதை எளிதில் அடையாளம் காண முடியும் ஏனெனில் சில நேரங்களில் நாம் அதை கவனக்குறைவாகச் செய்கிறோம் நான் ஒரு வினாத்தாளை வடிவமைக்கும்போது சூழ்நிலையைப் பொறுத்து நான் தேர்ந்தெடுத்த CO உடன் இணக்கமாக இருக்கும் சில பொருட்களைச் சேர்க்க மறந்துவிடலாம் இதை தவிர்க்க ஒவ்வொரு மதிப்பீட்டு பொருளையும் குறியீட்டு மற்றும் அதன் அடிப்படையில் நம்மிடம் குறிப்பிட்ட CO விற்கு ஒருமைப்பாட்டுடன் போதுமான எண்ணிக்கையில் பொருட்கள் உள்ளனவா என்று சரி பார்த்துக் கொள்ளலாம் ஆகவே CO இன் அதே மட்டத்தில் அறிவுறுத்தல் நடவடிக்கைகள் மற்றும் மதிப்பீட்டுப் பொருட்கள் இல்லாதது ஏற்கத்தக்கது அல்ல என்பதை நாங்கள் விளக்கியுள்ளோம் எனவே சரியான ஒருமைப்பாட்டிற்கு நிச்சயமாக பாட விளைவுகள் தேவைப்படுகின்றன மற்றும் தொடர்புடைய அறிவுறுத்தல் செயல்பாடு முழுமையான சீரமைப்பில் இருக்க வேண்டும் அவை ஒரே கலத்தில் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அறிவாற்றல் மட்டத்தில் நான் அதை வைக்கும் போது அறிவுறுத்தல் செயல்பாடு மற்றும் பாடநெறி விளைவு அறிக்கை ஆகிய இரண்டையும் நினைவில் கொள்ளப்பட்டு பாடநெறி முடிவின் அறிவு கூறுகள் மற்றும் குறைந்த மட்டத்தில் அறிவாற்றல் செயல்முறைகள் ஆகியவை கவனமாக கருதப்படுகின்றன ஆகவே நான் உயர் அறிவாற்றல் மட்டத்தில் முயற்சிக்கும்போது எனது அறிவுறுத்தல் செயல்பாடு விதிமுறைகளை அறிமுகப்படுத்தி அந்த விதிமுறையின் பொருள் என்ன மற்றும் அடிப்படைக் கருத்து என்ன என்பதை விளக்கி இறுதியாக அவரை உயிர் அறிவு ஆற்றல் மட்டத்தில் செயலை செய்ய வைக்கும் எனவே அந்த அளவிற்கு முழுமையான ஒருமைப்பாட்டில் உள்ள எனது அறிவுறுத்தல் செயல்பாடு தானாகவே குறைந்த அறிவாற்றல் நிலை செயல்பாடுகளை உள்ளடக்கியுள்ளது மதிப்பீட்டை பார்க்கும்போது சில சிறிய சதவீத மதிப்பீட்டு பொருட்கள் கொடுக்கப்பட்ட CO ஐ விட குறைவான அறிவாற்றல் அளவைக் குறிக்கும் கலங்களில் இருக்கக்கூடும் மதிப்பீட்டு உருப்படியின் குறிப்பிடத்தக்க சதவீதம் CO இன் அதே கலத்தில் இருக்க வேண்டும் இது ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய முக்கியமான கருத்து CO ஐப் பற்றி எழுத முயற்சிக்கும்போது CO கள் மற்றும் CO சாதனைகளை எழுதுகிறோம் மேலும் இது பாடநெறி வடிவமைப்பில் எங்கள் அடுத்த தொகுதியில் வரும் எனவே ஒரு வகைபிரித்தல் அட்டவணை என்ன செய்கிறது இது ஒரு பாடத்தின் மூன்று கூறுகளில் ஒரு குறிப்பிட்ட ஒருமைப்பாட்டை அடைய உதவுகிறது மற்றும் வாய்ப்பு நிகழ்வுகளை அகற்றும் வகைபிரித்தல் அட்டவணையின் சரியான கலங்களில் அவற்றை முறையாகக் குறியிடுவதன் மூலமும் அவற்றைக் கண்டுபிடிப்பதன் மூலமும் நான் குறிப்பிட்டுள்ளபடி சக மதிப்பாய்வுக்கும் உட்படுத்தப்படும் ஆகவே சகாக்களுடன் கலந்துரையாடுவதன் மூலம் நாம் எதையாவது மிகையாக அல்லது மிகவும் குறைவாக செய்யவில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் இது வகைபிரித்தல் அட்டவணையைப் பயன்படுத்துவதன் நன்மை சகாக்களுக்கு இடையேயான தொடர்புக்கு இது எளிதான வழியாகும் இது நன்கு கட்டமைக்கப்பட்ட சோதனை பொருள் வங்கிகளின் வடிவமைப்பிற்கு உதவக்கூடும் இதன் விளைவாக மதிப்பீட்டின் இரண்டு முக்கிய பண்புகளான செல்லுபடிநிலையையும் நம்பகத்தன்மையையும் அடைய முடியும் நாங்கள் இங்கே குறிப்பிடுவது போல் நீங்கள் ஒரு நல்ல சோதனை பொருள் வங்கியை வடிவமைக்க முடியும் மேலும் செல்லுபடிநிலையையும் நம்பகத்தன்மையையும் உறுதிப்படுத்த முடியும் இது பாடநெறி வடிவமைப்பில் அடுத்த தொகுதியில் விரிவாகக் கூறப்படும் இது நேரடி அல்லது தானியங்கி அறிவார்ந்த பயிற்சியை ஒழுங்கமைப்பதற்கான ஒரு சிறந்த கருவியாகவும் செயல்படும் பயிற்சி என்பது நேருக்கு நேர் அறிவுறுத்தல் நீங்கள் மாணவரை ஏதேனும் ஒரு செயலைச் செய்யச்சொல்கிறீர்கள் பின்னர் நீங்கள் நேருக்கு நேர் ஒரு மட்டத்தில் தொடர்புகொள்கிறீர்கள் மாணவனால் அதைச் செய்ய முடியவில்லை என நீங்கள் அறிந்தால் வகைபிரித்தல் அட்டவணை உங்களுக்கு இந்நிலையில் உதவக்கூடும் சரி நான் அவருக்கு கொடுக்க விரும்பும் அடுத்த செயல்பாடு என்னவாக இருந்தால் அவர் இந்த செயலை சரியாக செய்ய முடியும் எனவே நாம் அறிவாற்றல் ரீதியாக ஒரு நிலை குறைவாக செல்கிறோம் அடுத்த கீழ்நிலை மட்டத்தில் நீங்கள் சில செயல்களைத் திட்டமிட வேண்டும் மேலும் அவரின் புரிதல் அல்லது திறனில் குறைபாடு உள்ள இடத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதை புத்திசாலித்தனமான பயிற்சியைத் திட்டமிடுவதில் விரிவாகப் பயன்படுத்தினோம் எனவே வகைபிரித்தல் அட்டவணை மூன்று நோக்கங்களுக்கும் உதவும் உங்களுக்கு 6 பை 8 48 கலங்கள் உள்ளன நீங்கள் கையாளும் எந்தவொரு பாடநெறியாயினும் மொத்தமாக 48 கலங்களையும் பயன்படுத்த வாய்ப்பில்லை என்று நான் நம்புகிறேன் ஆகவே நீங்கள் கருதிய கலங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கற்பித்த அல்லது தெரிந்த ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்பீட்டு பொருட்களை குறிக்கப்பட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்த குறிப்பிட்ட கலத்தில் வைக்கலாம் ஆகவே 6 பை 8 48 இல் நீங்கள் 12 16 அல்லது 20 ஐக் கையாளலாம் அது நீங்கள் பாடத்திட்டத்தை எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்பதைப் பொறுத்து தொடர்புடைய அனைத்து கலங்களையும் நீங்கள் அடையாளம் காணலாம் மற்றும் அடையாளம் காணப்பட்ட ஒவ்வொரு கலத்திற்கும் நீங்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்பீட்டு பொருட்களை அல்லது ஏதாவது கேள்விகளை எழுதுகிறீர்கள் ஆண்டர்சன் ப்ளூம் வின்சென்டி வகைபிரிப்பின் கட்டமைப்பிற்குள் ஒரு பாடத்தின் முடிவுகளை எவ்வாறு எழுதுவது என்பதை அடுத்த யூனிட்டில் புரிந்துகொள்வோம் அதுவே இந்த குறிப்பிட்ட தொகுதியின் குறிக்கோள் என்பது ஏபிவி வகைபிரிப்பின் கட்டமைப்பில் ஒரு பாடநெறிக்கான பாட விளைவுகளை எவ்வாறு எழுதுவது என்பது ஆகும்